பிளேஸ்மென்ட் சிக்கலை பற்றி இப்போது பார்க்கலாம் இப்போது இயல் வடிவமைப்பு ஆட்டோமேஷன் சுழற்சி படிகளின் வரிசையில் பகிர்வைத் தொடர்ந்து ப்ளோர் பிளானிங் முள் ஒதுக்கீடு பின்னர் பிளேஸ்மென்ட் பற்றி பார்க்கலாம் சில வடிவமைப்பு பாணிகள் அதேபோல் நிலையான செல்கள் அல்லது கேட் வரிசைகள் ப்ளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மென்ட் மிகவும் வேறுபட்டவை அல்ல என்று கூறினாலும் அவை ஒன்றிணைக்கப்படலாம் ஆனால் முழு தனிப்பயன் பாணிக்கு இந்த படிகளைப் பின்பற்ற வேண்டும் எனவே இந்த சொற்பொழிவில் பிளேஸ்மென்ட் பிரச்சினை குறித்த விவாதத்தைத் தொடங்குகிறோம் எனவே இது மிக முக்கியமான படிகளில் ஒன்றாகும் ஏனெனில் இது மிகப் பெரியதாக இருப்பதால் சிப்பின் ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் செலவில் தாக்கத்தை கூறலாம் ஏனென்றால் இன்றைய சிப்பில் பார்த்தால் அடர்த்தி கூறுகள் ஒரு சிப்பில் பேக் செய்யக்கூடிய கூறுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இன்று ஒரு சிப்பில் பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்களை பேக் செய்யலாம் ஆனால் ஒரு சிப்க்குள் இந்த சுற்றுகளின் இந்த நிலையான அமைப்பைப் பார்த்தால் மொத்த இணைப்பின் கணிசமான சதவீதத்தை ஒன்றோடொன்று இணைப்பதை காணலாம் ஏனெனில் இந்த மெமரி சிப்கள் பெரும்பாலும் நிலையான தர்க்கம் அல்லது செயலி சிப்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் அடர்த்தியாக இருக்கும் நினைவக கலங்களில் தளவமைப்பு மிகவும் வழக்கமானதாக இருப்பதால் ஒன்றோடொன்று மிகவும் உறுதியானதாக இருக்கும் எனவே பிளேஸ்மென்ட் சரியாக இல்லாவிட்டால் இணைப்பு தொடர்பு பிரச்சினை இணைப்பு செலவு அதிகரிக்கக்கூடும் அதாவது இணைப்புகளின் விலையை அதிகரிக்கும் இதன் விளைவாக சிப்க்கான விலை அதிகரிக்கும் எனவே பிளேஸ்மென்ட் சிக்கல் முக்கியமானது பிளேஸ்மென்ட் மோசமாக இருந்தால் பகுதி தேவை பெரியதாக இருக்கலாம் மற்றும் பரப்பளவு பெரியதாக இருந்தால் சில முக்கியமான பகுதிகளும் நீளங்களில் அதிகரிக்கக்கூடும் இதனால் செயல்திறன் குறையும் எனவே அடிப்படையில் பிளேஸ்மென்ட் தளவமைப்பு மேற்பரப்பில் தொகுதிகளின் தொகுப்பை எவ்வாறு ஏற்பாடு செய்வது என்பதை கூறுகிறது இந்த கட்டத்தில் தொகுதிகள் நிலையான வடிவங்கள் மற்றும் நிலையான முள் இருப்பிடங்களைக் கொண்டுள்ளன என்று கருதுகிறோம் எனவே ப்ளோர் பிளானிங் மற்றும் முள் ஒதுக்கீடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன இப்போது நிலையான வடிவம் மற்றும் நிலையான இருப்பிடங்களைக் கொண்ட தொகுதிகள் உள்ளன இன்னும் சில தொகுதிகள் உள்ளன அவை IO பட்டைகள் போன்ற முன் ஒதுக்கப்பட்ட இடங்களைக் கொண்டுள்ளன காண்பதைப் போலவே இது ஒரு சிப்பின் வழக்கமான தளவமைப்பாக வைத்துக்கொள்வோம் எனவே ஊசிகள் வழக்கமாக இப்போதெல்லாம் 4 பக்கங்களிலிருந்தும் எடுக்கப்படுவதால் உள்ளீட்டு வெளியீட்டு பட்டைகள் ஒப்படைத்த சுற்று ஆகும் அவை உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சமிக்ஞை கோடுகளை இயக்க பயன்படுகின்றன இப்போது இந்த IO பட்டைகள் வெளிப்புற ஊசிகளுக்கு அருகில் அமைந்துள்ளன இப்போது இந்த சிப்பின் ஊசிகளும் சரி செய்யப்படுவதால் IO பட்டையின் இருப்பிடமும் சரி செய்யப்படும் எனவே இவை சில தொகுதிகள் அவற்றின் நிலைகள் முன்பே ஒதுக்கப்பட்டுள்ளன ஆனால் தளவமைப்பு பகுதிக்குள் இங்கு கிடைக்கக்கூடிய இடத்திற்குள் இங்கே எல்லா தொகுதிகளையும் வைக்கலாம் முழு தனிப்பயனாக்கத்தில் தொகுதிகள் எந்த வடிவங்கள் மற்றும் அளவுகளிலும் இருக்கலாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து வடிவங்கள் மற்றும் அளவுகளிலும் இருக்கலாம் எனவே இதைப் போன்ற ஒன்றை வைத்திருக்கலாம் எனவே பிளேஸ்மென்ட் பிரச்சினை எதை பற்றி பேசுகிறது பார்க்கலாம் இப்போது இணைப்புகளுக்கு இடையில் சிறிது இடத்தையும் சேர்க்கலாம் மற்றும் எவ்வளவு இடம் தேவை அல்லது இணைப்புகளின் சிக்கலானது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இது 2 சாத்தியமான பிளேஸ்மென்ட்களைப் பொறுத்து கம்பி நீளத்தின் தாக்கத்தை காட்டுகிறது இவை 8 வாயில்களைக் காண்பிக்கும் மிக எளிய எடுத்துக்காட்டு என்றாலும் ஒவ்வொரு வாயிலும் OR தொகுதியைக் குறிக்கிறது எனவே 8 தொகுதிகள் உள்ளன இதைப் போன்ற தொகுதிகளை வைத்தால் இந்த எண்கள் கேட் எண்களைக் குறிக்கின்றன எனவே 1 5 உடன் இணைக்கப்பட்டுள்ளதை காண்கிறீர்கள் எனவே 1 இதை இணைக்க வேண்டும் 5 க்கு 3 இணைப்புகள் உள்ளன எனவே 1 இங்கே இணைக்கப்பட்டுள்ளது 2 5 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் 5 7 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஒன்றோடொன்று இணைக்க 3 ஊசிகளும் உள்ளன எனவே இவை திட புள்ளிகளால் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன எனவே இதேபோல் 3 6 உடன் இணைக்கப்பட்டுள்ளது 4 6 உடன் இணைக்கப்பட்டுள்ளது 6 6 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே 7 8 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே கம்பி நீளத்தை கணக்கிட்டால் அது 10 க்கு வருகிறது எனவே கணக்கிட்டால் அருகிலுள்ள கலங்களின் விலை 1 என்று கருதுகிறோம் எனவே இந்த உலோகத்தின் விலை 1 பிளஸ் 1 2 3 4 5 6 7 8 9 ஆகவும் 10 10 ஆகவும் இருக்கும் பிளேஸ்மென்ட் இப்படி இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் தொகுதி 5 இங்கே உள்ளது 6 இங்கே உள்ளது 8 இங்கே உள்ளது 4 2 7 இது போன்றது எனவே நிகர பட்டியலுடன் தொடர்புடைய தொடர்புகள் இப்படி இருக்கும் எனவே இப்போது கம்பி நீளத்தைக் கணக்கிட்டால் அது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆக இருக்கும் 12 என்று கொள்ளலாம் எனவே இது 12 ஆகிறது எனவே இடத்தைப் பொறுத்து கம்பி நீளம் அதிகரிக்கக்கூடும் எனவே பணியமர்த்தலின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று ஒட்டுமொத்த கம்பி நீளத்தைக் குறைப்பதாக இருக்கலாம் ஏனென்றால் ஒட்டுமொத்த கம்பி நீளத்தை குறைத்தால் சுற்றுவட்டத்தின் செயல்திறனும் நன்றாக மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஒரு உள்ளுணர்வு வாதம் கொடுக்கலாம் இது பெரும்பாலும் உண்மைதான் ஆனால் விதிவிலக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம் கம்பி நீளம் குறைந்து கொண்டிருக்கக்கூடும் ஆனால் முக்கியமான நீளம் நீளமாகி இருக்கலாம் அது ஒரு தீவிரமான விஷயமாக இருக்கலாம் வழித்தடத்தை பொறுத்து எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே ஒரு நிலையான செல் வகையை கருதுகிறோம் ஆனால் ஒன்றோடொன்று இணைக்க எத்தனை தடங்கள் தேவை என்பதை கணக்கிடுகிறோம் எனவே மீண்டும் அதே உதாரணம் 8 தொகுதிகள் சில இணைப்புகள் உள்ளன இணைப்புகள் இப்படி இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் D தொகுதியிலிருந்து G தொகுதிக்கு ஒரு இணைப்பு உள்ளது B முதல் E B முதல் F B முதல் H C முதல் H எனவே இதுபோன்ற இணைப்பு இருந்தால் எல்லா இணைப்புகளையும் இங்கே நன்றாகக் காண முடியும் என்பதால் ஒரு அனுமானத்தை உருவாக்குகிறோம் ஒரு சேனலில் இருக்கும்போது இது சேனல் ரூட்டிங் போன்றது என்ற அனுமானத்துடன் இருக்கிறோம் எனவே இணைப்புகளை வழிநடத்தும் போதெல்லாம் விளக்கமளிப்பதைப் போல 2 அடுக்கு உலோகங்கள் இருக்கும் என்று கருதலாம் எனவே குறுக்கு வெட்டு பார்வை இருப்பதாக கொள்வோம் ஒரு குறுக்கு வெட்டு பார்வையில் இது ஒரு உலோக மேற்பரப்பாக இருக்கலாம் இது மற்றொரு உலோக மேற்பரப்பாக இருக்கலாம் மற்றும் இடையில் ஒருவித மின்கடத்தா பொருள் இருக்கும் அவை 2 வெவ்வேறு அடுக்குகளில் இருக்கும் ஒன்றுக்கொன்று தொடுவதில்லை 2 உலோக அடுக்குகள் அல்லது 2 வெவ்வேறு பட்டியலாக இருக்கலாம் எனவே ஒரு அடுக்கில் அனைத்து கிடைமட்ட கோடுகளையும் மற்ற அடுக்கில் உள்ள அனைத்து செங்குத்து கோடுகளையும் இயக்க முடியும் இணைப்பு செய்ய வேண்டிய போதெல்லாம் ஒரு கம்பி இணைப்பு கம்பி தொடர்பு என்று ஏதாவது செய்யப்படுகிறது கம்பி தொடர்பு இப்படி இருக்க வேண்டும் இந்த லேயரிலிருந்து இந்த லேயருக்கு தேவைப்படும்போதெல்லாம் துளையிட்டு ஒரு மேல் பார்வையில் தேவையான போதெல்லாம் முழுவதுமாக துளைத்து இந்த 2 அடுக்குகளுக்கு இடையில் உலோகத்தை வைக்கலாம் எனவே இது போன்ற ஒரு இணைப்பு உள்ளது எனவே இந்த வரைபடத்தில் பார்த்தால் ஒரே வழக்கத்தையே பின்பற்றுங்கள் செங்குத்து மற்றும் கிடைமட்ட கோடுகள் 2 வெவ்வேறு அடுக்குகளில் உள்ளன இதனால் சில கோடுகள் கடக்கும்போது கூட குறுகிய சுற்று இல்லை ஏனெனில் செங்குத்து கோடுகள் ஒரு அடுக்கில் இருப்பதால் கிடைமட்ட கோடு வேறு அடுக்கில் இணைப்புகள் சந்திப்பில் மட்டுமே உள்ளன எனவே எங்கிருந்தாலும் கிடைமட்ட மற்றும் செங்குத்துப் பிரிவுகள் ஒன்றையொன்று சந்திக்கின்றன இப்போது இந்த தீர்வில் 2 தடங்கள் மட்டுமே தேவை என்பதை காணலாம் மொத்த ரூட்டிங் பகுதியை தடங்களின் அடிப்படையில் அளவிட முடியும் 2 தடங்கள் தேவை ஆனால் அவற்றை சற்று வித்தியாசமாக நகர்த்தினால் அதை காணலாம் இப்போது கம்பி நீளம் குறுகியதாக உள்ளது இங்கே கம்பி நீளம் மிக நீண்டது சில கம்பிகள் சிறிது நீளமாக உள்ளன ஆனால் இங்கே கம்பி நீளம் வெளிப்படையாக குறைவாக உள்ளது ஏற்கனவே 2 அடுக்குகளில் இவற்றை அமைத்தோம் ஆனால் இந்த மூன்றாவது கோடை இணைக்க எனக்கு தேவை மூன்றாவது அடுக்கு அதை 2 அடுக்குகளில் செய்ய முடியாது இல்லையெனில் இங்கே ஒரு குறுகிய சுற்று இருக்கும் அவற்றை இணைக்க மற்றொரு மூன்றாவது அடுக்கு தேவை எனவே இந்த கம்பி நீளம் மற்றும் தடங்களின் எண்ணிக்கை உண்மையில் ஒருவித முரண்பாடான தேவை கம்பி நீளம் எப்போதும் தேவையில்லை என்பது மொத்த ரூட்டிங் பரப்பளவு குறைவாக இருப்பதைக் குறிக்கிறது தடங்கள் என்பது தடங்களைக் குறைப்பது என்பது தளவமைப்பிற்கான குறுகிய பகுதி என்று பொருள் ஆனால் கம்பிகள் அதிகரிப்பது கம்பி நீளம் தாமதத்தின் அதிகரிப்பு என்பதைக் குறிக்கலாம் எனவே 2 க்கும் இடையில் ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும் இது ஒரு சுவாரஸ்யமான வரைபடம் இது ஒரு எடுத்துக்காட்டு சுற்றுக்கான வரைபடங்களின் தொகுப்பாகும் இது உண்மையில் பெஞ்ச் மார்க் சுற்றில் இந்த B இல்லை இது e64 என அழைக்கப்படுகிறது இந்த e64 ஒரு FPGA க்கு வரைபடமாக இருந்தது அங்கு 230 லுக்கப் அட்டவணைகள் பயன்படுத்தப்பட்டன எனவே ஒரு நேர் கோட்டை வரையப்பட்ட இணைப்புகளை மேப்பிங் செய்த பிறகு இது மெஷ் வரைபடம் ஜிக்ஜாக் வரைபடம் உண்மையில் மாறுபட்டுத் தெரிகிறது இது சீரற்ற ஆரம்ப பிளேஸ்மென்ட் தொடர்பாக இருந்தது ஆனால் அதை மீண்டும் வரைந்தால் ஒரு நல்ல ப்ளஸ்ட்மெண்டை செய்தபின் அது மிகவும் நேர்த்தியாகத் தெரிவதைக் காண்கிறீர்கள் பெரும்பாலான இணைப்புகள் உள்ளே உள்ளது சிப்பின் ஒரு மூலையிலிருந்து அல்ல மற்றும் டீடைல் ரூட்டிங் பிறகு உள்ளது எனவே இது நேர் கோடுகளை டீடைல் ரூட்டிங்க்கு பிறகு வரைவதன் மூலம் மட்டுமே இணைப்புகள் இப்படி இருக்கும் இது மிகவும் சரியானது ஒரு நல்ல பிளேஸ்மென்ட் மிகவும் நேர்த்தியான நெட்வொர்க்கிற்கு வழிவகுக்கும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது மிகக் குறுகிய கம்பி நீளம் இப்போது பிளேஸ்மென்ட் சிக்கலுக்கு வருவோம் எனவே உள்ளீடு என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட வடிவத்துடன் கூடிய தொகுதிகளின் தொகுப்பாகும் எனவே இங்கே அவை எதுவும் நெகிழ்வானவை அல்ல ப்ளோர் பிளானிங் போலவே சில தொகுதிகள் அவற்றின் உயரம் மற்றும் அகலத்தின் அடிப்படையில் நெகிழ்வானவை ஆனால் அந்த பகுதி சரி செய்யப்பட்டது ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் நிலையான உயரம் மற்றும் நிலையான அகலம் உள்ளது அனைத்தும் இறுதி செய்யப்பட்டுள்ளன மேலும் தொகுதிகள் ஊசிகளின் நிலையான இருப்பிடத்தைக் கொண்டுள்ளன கூடுதலாக ஒரு நிகர பட்டியல் உள்ளது இது எந்த முள் நிகர பட்டியல் தேவை என்று எந்த முள் இணைக்கப்படுகிறது என்பதைக் கூறுகிறது முதல் ஒன்று வெளிப்படையானது சில தொகுதிகளை சிலிக்கான் தரையில் வைக்க வேண்டும் இருப்பிடங்களைத் தீர்மானிக்க வேண்டும் வெளிப்படையாக 2 தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று இருக்கக்கூடாது இரண்டாவதாக பிளேஸ்மென்ட் எப்பொழுதும் ரூட்டபிள் ஆகும் எனவே ரூட்டபிள் என்றால் என்ன தொகுதிகள் வைக்கும்போது இடையில் போதுமான இடத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதாகும் இடையில் போதுமான இடத்தை வைத்திருக்க வேண்டும் இதனால் தொடர்புகளை உருவாக்க முடியும் எனவே தொகுதிகள் இடையே இடைவெளி இருக்க வேண்டும் ப்ளோர் பிளானிங் போலல்லாமல் ஒன்றை ஒன்று தொடும் தொகுதிகள் இருப்பதை காண்கிறோம் ஆனால் பணியமர்த்தலில் தொகுதிகள் ஒன்றையொன்று தொடுவதைக் காட்டவில்லை இடையில் போதுமான இடத்தையும் வைத்திருக்கிறோம் இதன் மூலம் ஒன்றோடொன்று இணைக்க முடியும் எனவே குறிக்கோள்கள் பலவாக இருக்கலாம் தளவமைப்பு பகுதியைக் குறைப்பது நிச்சயமாக ஒன்றாகும் உயர் செயல்திறன் சுற்றுகள் தாமதத்தைக் குறைக்கின்றன அதாவது முக்கியமான வலைகளின் நீளம் முக்கியமானது மூன்றாவது மிக முக்கியமான சிக்கல் உள்ளது ஒரு நல்ல இடத்தைப் பெறலாம் என்று காண்கிறீர்கள் ஆனால் இந்த அடுத்தடுத்த ரூட்டிங் கட்டத்தின் போது சில வலைகளை திசைதிருப்ப முடியாமல் இருப்பதைக் காணலாம் ஏனென்றால் கோடுகள் வரைய போதுமான இடம் இல்லை எனவே பிளேஸ்மென்ட் சிக்கல் ரூட்டிங் நிறைவு உறுதி செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் இந்த கட்டத்தில் ரூட்டிங் உத்தரவாதத்தை நிறைவு செய்வது எல்லா நேரத்திலும் கொடுக்கப்படாது ஆனால் எப்போதும் ஒரு நல்ல யூகத்தை உருவாக்க முடியும் ரூட்டிங் செய்ய முடிந்தால் போதுமான இடத்தை வைத்திருக்க முடியும் ஆனால் பின்னர் என்ன நிகழக்கூடும் என்றால் சில தொகுதிகளை நகர்த்த வேண்டியிருக்கும் எனவே ரூட்டிங் செய்த பிறகு சில வலைகளை திசைதிருப்ப முடியாது என்பதைக் காண்பீர்கள் மீண்டும் பிளேஸ்மென்ட்க்கு வரலாம் சில கலங்களை சுற்றி நகர்த்தவும் அதிக இடத்தை உருவாக்கவும் திரும்பிச் சென்று பின்னர் ரூட்டிங்கை முடிக்கவும் இவை மக்கள் பயன்படுத்தும் சில நுட்பங்கள் ஆகும் இப்போது இந்த பிளேஸ்மென்ட் சிக்கலை வெவ்வேறு நிலைகளில் சுருக்கமாகக் கருதலாம் கணினியில் பலகைகள் அல்லது அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டுகள் இருக்கும் கணினி மட்டத்தைப் போலவே பி பி களும் அவற்றைத் தயாரிக்கும் போதெல்லாம் டெஸ்க்டாப்புகளைப் பற்றியும் டெஸ்க்டாப்புகளை சிறியதாக்குவது எப்படி என்பது பற்றியும் பேசுகிறோம் இப்போது மடிக்கணினிகளைப் பற்றி நினைக்கிறோம் மடிக்கணினிகளை எவ்வாறு சிறியதாகவும் மெல்லியதாகவும் ஆக்குவது அது மெல்லியதாகவும் சிறியதாகவும் மாறி வருகிறது ஆனால் மடிக்கணினியைத் திறக்கும்போது வடிவமைப்பின் திட்டமிடலுக்குச் செல்லும் அளவையும் பொறியியலையும் உண்மையில் பாராட்ட முடியும் அவர்கள் எப்படி சிறியதாக உருவாக்கியுள்ளார்கள் என்பது பற்றி பார்க்கலாம் எனவே கணினி அளவிலான பிளேஸ்மென்ட் பலகைகளை ஒன்றாக இணைப்பதன் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட மொத்த பரப்பளவு குறைந்தபட்சம் ஆகும் மற்றும் வெப்பச் சிதறல் எல்லைக்கு அப்பாற்பட்டது இவை இரண்டும் மிக முக்கியமானவை ஏனெனில் அமைப்புகள் சில குளிரூட்டும் வழிமுறைகளைக் கொண்டிருக்கும் சில குளிரூட்டும் விசிறிகள் மற்றும் இன்னும் சில அதிநவீன வழிகளாக இருக்கலாம் எனவே காற்று குளிர்ந்தது அல்லது நீர் குளிர்ந்தது திரவம் குளிர்ந்தது வெப்பத்தை சிதறடிக்க அமைப்புகளை குளிர்விக்கக்கூடிய பல்வேறு எண்ணிக்கையிலான வழிகள் உள்ளன இதேபோல் ஒரு போர்டுக்குள் சிப்களைப் பற்றி சிந்திக்கலாம் சிப்களை எவ்வாறு வைப்பது இயல்பாக ஒரு பி பியைப் பாருங்கள் பகுதி நிர்ணயிக்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு பி பியை வடிவமைத்தால் குறிப்பிட்ட டெஸ்க்டாப்பில் பெட்டியின் மொத்த அளவு என்னவென்று தெரியும் பிசிபி அதை விட பெரியதாக இருக்க முடியாது எனவே பகுதி பொதுவாக நிலையானது அனைத்து சிப்கள் தொகுதிகள் அல்லது செவ்வக வடிவத்திற்கு முன்பே அறியப்படுகிறது பி ரூட்டிங் லேயர்களின் எண்ணிக்கையைக் குறைப்பதற்கான நோக்கம் 2 ஆக இருக்கும் பொதுவாக மல்டிலேயர் ரூட்டிங் ரூட்டிங்கை கணக்கிட உலோக அடுக்குகள் இயங்கும் பல அடுக்குகள் உள்ளன இப்போது அடுக்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பி பியின் விலை குறைவாக இருக்கும் மேலும் செயல்பாட்டின் நம்பகத்தன்மை இருக்கும் எனவே அடுக்குகளின் எண்ணிக்கையைக் குறைப்பது முக்கியம் மற்றும் நிச்சயமாக தாமதங்களின் அடிப்படையில் கணினி செயல்திறன் தேவைகளைப் பூர்த்தி செய்வது ஆகும் இப்போது சிப்க்குள் சென்றால் சிப் லெவல் பிளேஸ்மென்ட் தொகுதிகள் மற்றும் தொகுதிகள் பற்றி பேசினோம் எனவே ப்ளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மென்ட் பெரும்பாலான சிப் நிலை பிளேஸ்மென்ட்களுக்கு முள் ஒதுக்கீட்டைக் கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றன ஏனென்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல் இன்று தயாரிக்கும் பெரும்பாலான சிப்கள் இந்த நிலையான செல் வடிவமைப்பு பாணியைப் பயன்படுத்துகின்றன ஒரு நிலையான செல் வடிவமைப்பு பாணியில் ப்ளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மென்ட் இரண்டும் தனித்தனி படிகளாக இருக்க தேவையில்லை ஏனென்றால் ஒரு ப்ளோர் பிளானிங் செய்யும் போதெல்லாம் பிளேஸ்மென்ட்டை செய்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் தளம் தடைசெய்யப்பட்டிருப்பதால் சிப் பகுதியைப் பார்க்கிறீர்கள் தளம் என்றால் என்ன முழு தனிப்பயன் வடிவமைப்பிற்காக முழு சிலிக்கான் மேற்பரப்பும் ஒரு தளம் ஆனால் நிலையான செல் வடிவமைப்பிற்கு ப்ளோர் வரையறை தடைசெய்யப்பட்டுள்ளது எனவே உங்களிடம் நிலையான கலங்களின் வரிசைகள் உள்ளன இவை வரிசைகளுக்கான நிலை எனவே இப்போது தளங்கள் இந்த வரிசைகளில் ஒன்றிற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இப்போது இது போன்ற வடிவங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இதை வைக்க விரும்புகிறோம் அதை இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே வைக்கலாம் அதை இங்கே வைக்க முடிவு செய்தால் இது ப்ளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மென்ட் இரண்டுமே ஆகும் எனவே ஒரு நிலையான செல் வடிவமைப்பில் ப்ளோர் பிளானிங் மற்றும் பிளேஸ்மென்ட் ஆகியவற்றை வேறுபடுத்திப் பார்க்க முடியாது ரூட்டிங் லேயர்கள் பெரும்பாலும் மட்டுப்படுத்தப்பட்டவை வெவ்வேறு வழிகளில் ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்பத்தில் அதிக எண்ணிக்கையிலான அடுக்குகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் குறைவான சிறந்தது மற்றும் மோசமான பிளேஸ்மென்ட் இருந்தால் வெளிப்படையாக குறிப்பிட்டபடி ரூட்டிங் முடிக்க முடியாமல் போகலாம் எனவே மீண்டும் திரும்பி வர வேண்டும் வடிவமைப்பில் மீண்டும் செயல்படலாம் மாற்றங்களைச் செய்யலாம் ஆனால் இவை வடிவமைப்பு சுழற்சியில் சில விலையுயர்ந்த தாமதங்களை அறிமுகப்படுத்தக்கூடும் இது தேவைப்படாமல் இருக்கலாம் நிச்சயமாக பரப்பைக் குறைப்பது முக்கியம் எனவே இவை சில சிக்கல்கள் இப்போது சிக்கல் உருவாக்கம் பற்றி சற்று வித்தியாசமான கோணத்தில் பார்ப்போம் இது B1 முதல் Bn வரை தொகுதிகள் அல்லது வைக்கப்பட வேண்டிய தொகுதிகள் ஆகும் ஒவ்வொரு தொகுதியிலும் சில குறிப்பிட்ட அகலம் குறிப்பிட்ட உயரம் வலைகள் N1 N2 Nm ஆகிய நிகர பட்டியல் உள்ளன இதை விளக்க முயற்சிக்கிறேன் இங்கே ஒரு தொகுதி B1 உள்ளது என்று சொல்லலாம் B1 B2 B3 ஆகிய 3 தொகுதிகளுடன் விளக்குகிறேன் எனவே 3 தொகுதிகள் உள்ளன அதன் அகலம் மற்றும் உயரங்கள் அறியப்படுகின்றன இது 2 மற்றும் 2 என்று வைத்துக்கொள்வோம் இது 3 மற்றும் 2 இது 3 மற்றும் 3 ஆகும் எனவே அகலமும் உயரமும் அறியப்படுகின்றன இப்போது சில ஊசிகளும் உள்ளன இந்த தொகுதி 1 க்கு சில ஊசிகளும் உள்ளன என்று சொல்லலாம் இதற்கு சில பெயர்களைக் கொடுப்போம் 3 ஊசிகள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த ஊசிகளில் ஒவ்வொன்றிற்கும் சில பெயர்களைக் கொடுப்போம் a b c d e f g h மற்றும் i பின்னர் வலைகள் ஊசிகளை a e மற்றும் I உடன் இணைக்க வேண்டும் என்று N1 சொல்கிறது அதாவது a e மற்றும் i ஆகியவை ஒரு வலையைச் சேர்ந்தவை இந்த N2 இந்த f மற்றும் g ஐ இணைக்க வேண்டும் என்று கூறலாம் இந்த N3bd மற்றும் h இணைக்கப்பட வேண்டும் என்று கூறலாம் வலைகள் இந்த வழியில் குறிப்பிடப்பட்டுள்ளன வலைகள் இரண்டு முனைய வலைகள் என்று பொருள் கொள்ளக்கூடாது அவை பல முனைய வலைகளாக இருக்கலாம் கம்பி a முதல் e மற்றும் e முதல் i அனைத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் எனவே மீண்டும் திரும்பி பார்க்கிறோம் தொகுதிகள் அமைத்துள்ளோம் ரூட்டிங் செய்வதற்கான வெற்று இடங்களின் தொகுப்பு மட்டுமல்ல அகலமும் உயரமும் உள்ளன வலைகள் உள்ளன எனவே ரூட்டிங் செய்வதற்கான வெற்று இடங்கள் மற்றும் மாறி Li உள்ளது இது வலையின் நிகர ரூட்டிங் மதிப்பிடப்பட்ட நீளம் Ni ஐ குறிக்கிறது முதல் வலையை a e i என்று சொல்லலாம் எனவே a இங்கே உள்ளது e இங்கே உள்ளது இங்கே i இருக்கிறது எனவே a e உடன் இணைக்கப்பட வேண்டும் a உடன் இணைக்க முடியும் e உடன் இணைக்க முடியும் மற்றும் எந்த நடுத்தர புள்ளியையும் இணைக்க முடியும் a முதல் i வரை இணைக்கிறேன் என்று சொல்லலாம் எனவே இது இணைப்பதற்கான ஒரு வழி எனவே அவற்றை இணைப்பதற்கான ஒரு மூலோபாயத்தை கண்டறிந்ததும் இந்த வலை 1 L1 இன் நீளத்தை மதிப்பிட வேண்டும் எனவே இந்த கட்டத்தில் ஒவ்வொரு வலையின் நீளத்தையும் ஒரு நல்ல மதிப்பீட்டை உருவாக்க முடியும் என்பதை பின்னர் பார்ப்போம் கூடுதலாக இந்த Qi உள்ளது அதாவது செவ்வக வெற்று இடங்கள் ரூட்டிங் செய்ய எஞ்சியுள்ளன அதாவது முன்பு குறிப்பிட்டது என்னவென்றால் தொகுதிகள் வைக்கும்போதெல்லாம் இதை இப்படி வைக்க வேண்டும் எனவே இது வெற்று இடம் Q1 ஆக இருக்கலாம் இது மற்றொரு இடம் Q2 ஆக இருக்கலாம் இது Q3 ஆக இருக்கலாம் இதேபோல் இந்த பக்கத்தில் இது Q4 ஆக இருக்கலாம் எனவே டெர்மினல்களை ஒன்றோடொன்று இணைப்பதற்காக இந்த இடங்கள் ஏற்கனவே ரூட்டிங் செய்து வைக்கப்பட்டுள்ளன எனவே இப்போது நாம் பிரச்சினைகளைப் பற்றி பேசும்போது செவ்வகப் பகுதி ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சில செவ்வக பகுதிகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் Bi ஐ தடுப்பு Ri பகுதியில் வைக்கலாம் தரையில் சில செவ்வக பகுதிகளை அடையாளம் காண வேண்டும் அதில் தொகுதி B ஐ மாற்றலாம் இது ஒரு கணித வழி என்று பாருங்கள் ஆனால் உண்மையில் இதன் பொருள் என்னவென்றால் இந்த Ri இந்த இடத்தை வைத்திருக்கும் இது R1 ஆகும் அதில் தொகுதி 1 தொகுதி B1 வைக்கிறீர்கள் இது ஒரே பொருளைக் குறிக்கிறது எனவே வெளிப்படையாக இரண்டு செவ்வகங்கள் ஒன்றுடன் ஒன்று இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த பிளேஸ்மென்ட் திசைதிருப்பக்கூடியதாக இருக்கும் பிளேஸ்மென்ட் திசைதிருப்பல் என்பது வைத்திருக்கும் இடத்தின் அளவு Q1 Q2 Q3 போதுமானது இது செவ்வக எல்லைக்குட்பட்ட R மற்றும் Q இன் மொத்த பரப்பளவு பார்க்க R என்பது பரப்பளவு தொகுதிகளை மாற்றுவது Q என்பது ரூட்டிங் செய்ய வைத்த பகுதி எனவே R மற்றும் Q ஆகியவை சிப்பின் மொத்தத்துடன் ஒத்திருக்கும் எனவே R மற்றும் Q எல்லைக்குட்பட்ட செவ்வகத்தின் இந்த மொத்த பரப்பளவைக் குறைக்க வேண்டும் மொத்த கம்பி நீளம் குறைக்க வேண்டிய ஒரு மதிப்பீட்டை செய்ய வேண்டும் உயர் செயல்திறன் சுற்றுக்கு தாமதங்களைக் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அதிகபட்ச கம்பி நீளத்தையும் வரம்பிற்குள் வைத்திருக்க வேண்டியிருக்கும் இப்போது நிச்சயமாக பொதுவான சிக்கல் கணக்கீட்டு ரீதியாக மிகவும் கடினம் மற்றும் பல ஹியூரிஸ்டிக்ஸ் கிடைக்கின்றன அவை மிகவும் சிக்கலான சுற்றுகளுக்கு நன்றாக வேலை செய்கின்றன எனவே இங்கே காட்டும் மற்றொரு உதாரணம் உள்ளது இங்கே ஒரு வரைபடத்தைக் பார்க்கலாம் அங்கு சில ஊசிகளுடன் பல தொகுதிகள் உள்ளன இங்கே எண்களாக இருக்கும் ஊசிகளும் 1 1 மற்றும் 1 என்று கூறுகின்றன அவை அனைத்தும் ஒரே வலையைச் சேர்ந்தவை 2 2 மற்றும் 2 என்றால் அவை ஒரே வலையைச் சேர்ந்தவை இரண்டு மாற்று பிளேஸ்மென்ட்கள் முள் இணைப்புகள் எங்கு நேர் கோடுகளால் காட்டப்படுகின்றன என்பதை காண்பிக்கும் இது எவ்வளவு சிக்கலானது என்பதைப் பார்க்க இது ஒரு நல்ல பிளேஸ்மென்ட்க்கு ஒத்திருக்கிறது மற்றும் இந்த வரிசையில் நிறைய ஜிக்ஜாக் மற்றும் நீண்ட இணைப்புகள் உள்ளன இது மோசமான பிளேஸ்மென்ட்க்கு ஒத்திருக்கிறது எனவே வெளிப்படையாக ஒரு நல்ல இடம் இருப்பதை உணரலாம் அடுத்தடுத்த ரூட்டிங் படி எளிதாக இருக்கும் இப்போது ஒரு முக்கியமான படி என்னவென்றால் ஒரு முறை தொகுதிகளை வைத்தால் அல்லது தொகுதிகளை வைக்க முடிவு செய்தால் இணைப்பின் நீளத்தை மதிப்பிட வேண்டும் ஏனெனில் இந்த Li மிகவும் முக்கியமானது Li ஐ குறைத்தல் நீளமான Li ஐ குறைப்பது இரண்டும் சமமாக முக்கியம் எனவே இணைப்பின் நீளம் குறித்து ஒரு நல்ல மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் இதற்காக சில இணைப்பு இடவியல் கருதப்பட வேண்டியிருக்கும் பிளேஸ்மென்ட்டின் போது உண்மையான மாறுபட்ட பாதைகள் தெரியாது எனவே மதிப்பீட்டைச் செய்வதற்கு சில பிளேஸ்மென்ட் வழிமுறை இணைப்பு வலைகளின் இடவியலை மாதிரியாகக் கொள்ள வேண்டும் எனவே இதுபோன்ற பல இணைப்பு வரைபட கட்டமைப்புகளைக் காண்போம் செங்குத்துகள் முனையங்களைக் குறிக்கும் மற்றும் விளிம்புகள் இணைப்புகளைக் குறிக்கின்றன எனவே கம்பி நீளத்தின் மதிப்பீடு அந்த வரைபட கட்டமைப்பைப் பயன்படுத்துகிறது இது முக்கியமானது எனவே இரண்டு முனைய வலைகளுக்கு எளிய மன்ஹாட்டன் தூரம் ஒரு மதிப்பீடாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே மன்ஹாட்டன் தூரம் என்றால் என்ன ஒருங்கிணைப்பு x1 மற்றும் y1 உடன் ஒரு புள்ளி இருந்தால் ஒருங்கிணைப்பு y உடன் மற்றொரு புள்ளி x2 மற்றும் y2 என்பதாகும் இதை நேரடியாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே மொத்த நீளம் என்னவாக இருக்கும் y 1− y 2 x 1 x 2 அவற்றில் சில குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே 2 முனைய வலைகளுக்கு மன்ஹாட்டன் தூரத்தை எடுத்துக் கொண்டால் கம்பி நீளம் எளிமையாக இருக்கும் ஆனால் ஒரு பொது மல்டி டெர்மினல் வலைகளுக்கு எவ்வாறு மதிப்பிடுவது அதுதான் இங்கே முக்கியமானது இப்போது இந்த மதிப்பீட்டை உருவாக்குவதற்கான வழிமுறை வேகமாக இருக்க வேண்டும் மேலும் தரமும் நன்றாக இருக்க வேண்டும் இது மிகவும் மோசமான மதிப்பீடாக இருக்கக்கூடாது இது ஒரு நியாயமான நல்ல மதிப்பீடாக இருக்க வேண்டும் எனவே பல மாற்று வழிகளைக் காண்பிக்கிறேன் முதலில் ஒரு முழுமையான வரைபடம் இங்கே கட்டத்தில் காண்பிக்கிறேன் 4 புள்ளிகள் முழுமையான வரைபடம் என்றால் ஒவ்வொரு வெர்டெக்ஸும் மற்ற எல்லா முனையங்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது எனவே n முனைகளுக்கு விளிம்புகளின் எண்ணிக்கை C2n அல்லதுn n 1 2ஆக இருக்கும் எனவே 4 க்கு இது 43 12 அல்லது 6 ஆக இருக்கும் 6 விளிம்புகள் உள்ளன எனவே இது போன்ற முழுமையான வரைபட அமைப்பு இருந்தால் இந்த 6 விளிம்புகளின் மன்ஹாட்டன் தூரத்தை கணக்கிடலாம் இந்த 2 க்கு இடையில் இது 1 2 3 4 5 6 ஆக இருக்கும் இடையில் இவை 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 ஆக இருக்கும் எனவே மொத்த தொகையை செய்யலாம் ஆனால் ஒரு n முனைய வலையில் பல C2n விளிம்புகள் தேவையில்லை n 1 விளிம்புகள் போன்ற இணைப்பை உருவாக்குங்கள் 4 புள்ளிகளுக்கு 3 கோடுகள் போதுமானது எனவே பயன்படுத்தப்படுவது n2 மேலும் விளிம்புகளின் எண்ணிக்கை n2 மடங்கு அதிக விளிம்புகள் எனவே இந்த தொகையை எடுத்த பிறகு இந்த மதிப்பீட்டில்ஒரு மொத்தமயமாக்கல் காரணியாக மொத்தமாக 2n ஆல் பெருக்கி இப்போது ஒரு மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் இங்கே சிக்கல் என்னவென்றால் இந்த அனைத்து C2n விளிம்புகளுக்கும் ஒரு கணக்கீடு செய்ய வேண்டும் எனவே இந்த முறையில் கணக்கீட்டு சிக்கலானது மிகவும் அதிகமாக உள்ளது இது ஒரு அணுகுமுறை இரண்டாவது அணுகுமுறை குறைந்தபட்ச பரந்த மரம் 4 புள்ளிகளை இணைக்க எனக்கு 3 விளிம்புகள் தேவை இது சாத்தியமான ஒரு பரந்த மரம் மற்றொன்று இது இருக்கலாம் இது அல்லது இது குறைந்தபட்சம் இது விளிம்பில் உள்ள சில அகலங்கள் குறைந்தபட்சம் இது குறைந்தபட்ச பரந்த மரம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு பரந்த மரத்தில் விளிம்புகளை வரைவதற்கு முள் இருப்பிடங்களை செங்குத்துகளாக மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவே இங்கே 1 2 மற்றும் 1 3 செலவு என்ன இங்கே 1 2 3 4 5 6 மற்றும் 3 மற்றும் 6 9 10 11 12 13 14 ஆகும் எனவே குறைந்தபட்ச பரந்த மரத்திற்கு மொத்த செலவு 14 ஆகும் ஆனால் விஷயம் என்னவென்றால் உண்மையான தளவமைப்பைப் பொறுத்தவரை இது போன்ற தளவமைப்பு இணைப்புகளை உருவாக்க செங்குத்துகளை மட்டுமே அனுமதிக்கிறோம் ஆனால் இந்த வகையான ஸ்டெய்னர் மரம் இங்கே ஒரு கம்பி எந்த இடத்திலிருந்தும் கிளை தொடங்கமுடியும் என்று கூறுகிறது இந்த 2 புள்ளிகள் மற்ற புள்ளிகளை இணைக்க இங்கிருந்து தொடங்க வேண்டியதில்லை எந்த இடத்திலிருந்தும் தொடங்கலாம் எனவே இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 குறைவாக இருக்கும் என்பதை காண்கிறீர்கள் ஆனால் சிக்கல் என்னவென்றால் குறைந்தபட்ச நீளம் ஸ்டெய்னர் மரத்தைப் பெறுவது கணக்கீட்டு ரீதியாக கடினம் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகள் அல்லது ஹியூரிஸ்டிக்ஸ் பல உள்ளன இதில் ஒரு நல்ல ஸ்டெய்னர் மரத்தைப் பெறலாம் ஆனால் மிகவும் பிரபலமான மற்றும் மிக விரைவான முறை என்னவென்றால் இந்த மிகச்சிறிய எல்லைக்குட்பட்ட செவ்வகத்தை கற்பனை செய்துகொள்ளலாம் இது அனைத்து ஊசிகளையும் உள்ளடக்கியது மற்றும் அரை சுற்றளவு உயரத்தையும் அகலத்தையும் கம்பி நீளமாக மதிப்பிடுகிறது நிச்சயமாக உண்மையான கம்பி நீளம் எப்போதும் இதை விட பெரியதாக இருக்கும் இது எப்போதும் கம்பி நீளத்தை குறைத்து மதிப்பிடுகிறது ஆனால் இது மிக விரைவான மதிப்பீடாகும் மேலும் இது ஒரு நியாயமான மதிப்பீட்டை அளிக்கிறது மேலும் பரவலாக விலகுவதைக் குறிக்காது எனவே இந்த விரிவுரையின் முடிவிற்கு வருகிறோம் அடுத்த சொற்பொழிவில் பிளேஸ்மென்ட் சிக்கலைத் தொடர்கிறோம் பிளேஸ்மென்ட்க்கு பயன்படுத்தப்படும் சில தரவு கட்டமைப்புகள் மற்றும் சில உண்மையான வழிமுறைகளைப் பார்ப்போம்